வணக்கம் மற்றும் இந்த தொகுதிக்கு வரவேற்கிறோம் கட்ட மாடுலேட்டருக்குள் மின்காந்த அலை அல்லது ஒளியின் பரவலைப் பார்ப்போம் பின்னர் நாமும் முடிந்தால் அலை வீச்சு மாடுலேட்டரில் அலை பரப்புவதையும் பார்ப்போம் அதாவது கட்ட பண்பேற்றம் மற்றும் வீச்சு மாடுலேட்டரின் இயற்பியல் அடிப்படையை நாங்கள் கருதுகிறோம் என்று கூறுகிறோம் ஒரு மின்காந்த அலை ஒளி ஒரு மின்காந்த அலை மற்றும் இந்த மின்சார புலம் அல்லது மின்காந்தத்தின் காந்தப்புலம் என்று பார்த்தோம் ஒரு குறிப்பிட்ட திசையில் பரப்புகின்ற அலை எனவே அடுத்த துருவமுனைக்கப்பட்ட அலை வழியாகப் பரப்புவது அதாவது மின்சார புலம் என்பது x திசையில் நோக்குநிலையாக இருக்கும் மேலும் இது ஈயோவின் வீச்சுகளைக் கொண்டிருக்கும் மேலும் அது ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் முன்கணிப்பு மாறிலி கொண்டிருக்கும் kz எனவே இந்த rticular மின்சார புலம் ஒரு அலை அலைக்கு ஒத்திருக்கிறது அங்கு அலை x திசையில் பரவுகிறது மேலும் ஒரு மின்சார புலம் இருந்தால் இது x மின்சார புலம் என்பதையும் நான் அறிவேன் நான் இன்னும் ஒரு மின்சார புலம் இருந்தால் அது y திசையில் துருவப்படுத்தப்படுகிறது பின்னர் அந்த மின்சார புலமும் வேறுபட்ட வீச்சுகளைக் கொண்டிருக்கலாம் அது என்று கருதுகிறது அதே அதிர்வெண்ணைக் கொண்டிருப்பதால் அந்த சூழ்நிலையை நாம் கருத்தில் கொள்ள விரும்புகிறோம் பின்னர் அது சில k மற்றும் z வலதுபுறங்களைக் கொண்டிருக்கும் அதனால் அது ஒரு குறிப்பிட்ட k திசையன் அல்லது பரப்புதல் மாறிலியைக் கொண்டிருக்கும் மேலும் அது தொகுப்போடு பரவுகிறது நடுத்தரமானது நேரியல் போது இந்த சமன்பாடு ஒரேவிதமான மற்றும் ஐசோட்ரோபிக் இப்போது ஊடகம் நேரியல் மற்றும் ஒரேவிதமானதாக இருக்கும் என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் இப்போது ஊடகம் ஒரு ஐசோட்ரோபிக் என்று வைத்துக் கொள்வோம் ஊடகம் ஒரு ஐசோட்ரோபிக் என்று நாம் கருதினால் அதனுடன் தொடர்புடைய முன்னாள் கூறுக்கு என்ன நடக்கும் kx என்ற பரவல் மாறிலியைக் காண்போம் Ey ஐப் பொறுத்தவரை ky மற்றும் இந்த kx மற்றும் ky பொதுவாக சமமாக இல்லாத ஒரு பரவல் மாறிலியைக் காண்போம் எனவே இது ஒரு ஐசோட்ரோபிக் ஊடகம் மூலம் பரப்புவதன் விளைவாகும் எனவே நாம் ஒரு ஐசோட்ரோபிக் ஊடகத்தைப் பார்க்க மாட்டோம் இப்போதிலிருந்து ஒரு ஐசோட்ரோபிக் ஊடகத்தின் இந்த சிகிச்சையை பின்னர் பெறுவோம் ஆனால் நீங்கள் கற்பனை செய்யக்கூடியது என்னவென்றால் நான் ஒரு ஐசோட்ரோபிக் ஊடகத்தை எடுத்துக் கொண்டால் நான் விவரங்களுக்கு செல்ல மாட்டேன் ஆனால் நான் உங்களுக்கு கட்ட பண்பேற்றத்தை ஊக்குவிக்க முயற்சிக்கிறேன் நான் சில நீள எல் ஐசோட்ரோபிக் ஊடகத்தை எடுத்துக் கொண்டால் எனக்கு அலை உள்ளது இது எக்ஸ் கூறு மற்றும் ஈ கூறு ஆகிய இரண்டையும் கொண்டுள்ளது மேலும் இது z அச்சுடன் பரவுகிறது எனவே உங்களிடம் Ex மற்றும் Ey கூறுகள் இரண்டும் உள்ளன பின்னர் அலை இதனுடன் பரப்புகிறது Ey கூறு இது X கூறு அலை அலை z திசையில் பரப்புகிறது எனவே z 0 இல் இரு பெருக்கங்களும் Eox Eoy எனவே இது Eox Eoy இந்த கட்டத்தில் இரு பெருக்கங்களும் ஒரே மாதிரியானவை அவை z அச்சில் பரப்புகின்ற அதே அதிர்வெண் கொண்டவை என்று வைத்துக் கொள்வோம் எனவே இது z 0 இல் உள்ளது இது இப்போது z L இல் உள்ளது ஏனெனில் இது ஒரு x துருவப்படுத்தப்பட்ட அலை என்பதால் இது ஒரு பரவல் மாறிலி kx ஐக் காணும் மேலும் kx ω மற்றும் vp க்கு இடையிலான உறவு சரியானது என்பதை நான் அறிவேன் எனவே kx ω vp ஆல் வழங்கப்படுகிறது கட்ட வேகம் vp 1 by ஆல் வழங்கப்படுகிறது இதை c asr என மீண்டும் எழுதலாம் அங்கு c என்பது வேகம் 1 √μ0ε0 மற்றும் εr ஆல் வழங்கப்பட்ட வெற்றிடத்தில் ஒளியின் ஒளியியல் இலக்கியத்தில் அல்லது உண்மையில் இலக்கியத்தில் இது ஊடகத்தின் ஒப்பீட்டு அனுமதி ஆகும் இது உண்மையில் ஒளிவிலகல் குறியீட்டிற்கான n நிற்பதன் மூலம் குறிக்கப்படுகிறது இந்த உறவின் ஊடகம் நான் திரும்பிச் சென்று எழுத முடியும் எனவே எனக்கு k cnc உள்ளது பின்னர் kx மற்றும் ky க்குச் செல்லுங்கள் எனவே k ω c n இந்த ω c என்பது வெற்றிடத்தில் அல்லது இலவச இடத்தில் ஒளியின் அதிர்வெண் மற்றும் வேகத்தால் தீர்மானிக்கப்படும் ஒரு எண் எனவே இது k0 ஆல் குறிக்கப்படுகிறது எனவே k பொதுவாக k0n ஆகும் அங்கு n என்பது நடுத்தரத்தின் ஒளிவிலகல் குறியீடாகும் இப்போது ஊடகம் ஒரு ஐசோட்ரோபிக் என்றால் ஒளிவிலகல் குறியீடு n அல்லது அதற்கு சமமாக அனுமதி ஒரு எக்ஸ் துருவப்படுத்தப்பட்ட அலைக்கு வித்தியாசமாக இருக்கும் மேலும் இது ஒரு y துருவப்படுத்தப்பட்ட அலைக்கு வித்தியாசமாக இருக்கும் எனவே நீங்கள் இருந்தால் x கூறுகளைக் கருத்தில் கொண்டால் இந்த x கூறு √εrx ஐக் காண வேண்டும் அதேசமயம் y கூறு அல்லது y துருவப்படுத்தப்பட்ட அலை √εry ஐக் காணும் சமமாக x துருவப்படுத்தப்பட்ட அலை nx ஐக் காணும் y துருவப்படுத்தப்பட்ட அலை ny ஐக் காணும் எனவே அதனுடன் தொடர்புடைய பரவல் மாறிலிகள் kx x மற்றும் y துருவப்படுத்தப்பட்ட அலைக்கு மாறும் அவை kx k0nx மற்றும் ky k0ny ஆக மாறும் இப்போது z L இல் இந்த அலைகள் இப்போது L தூரத்தில் பரவியுள்ளன எனவே மின்சாரத்திற்கு என்ன நடக்கும் புலம் ஈக்ஸ் சரி ஈயாக்ஸ் அல்லது எக்ஸ் கூறு மின்சார புலம் இது போன்ற ஈயாக்ஸ் எஜாட் கோங்க்ஸ் போல பிரச்சாரம் செய்யும் அது பரப்பிய தூரம் என்ன எல் ஏன் இந்த எல் நீங்கள் ஒரு சமன்பாட்டைக் கொண்டிருப்பதால் அது ej என்று கூறுகிறது அங்கு z இன் தூரம் இருக்கும் பரப்புதல் எனவே z எந்த இடத்திலும் y இடத்தில்தான் உள்ளது நான் z L என்ற விமானத்தை கருத்தில் கொள்கிறேன் எனவே இது e j ωt k 0nxL ஆக இருக்கும் இதேபோல் தாக்கல் செய்யப்பட்ட y யும் வரும் என்று நாங்கள் கூறினோம் இந்த இரண்டின் பெருக்கங்களும் சமமானவை எனவே நாம் அந்த நிலைக்கு ஒட்டிக்கொண்டு பொதுவானவை என்று அழைக்கலாம் A ஆக வீச்சு எனவே A என்பது x புலத்தின் பொதுவான வீச்சு அல்லது x அலை மற்றும் y துருவப்படுத்தப்பட்ட அலை ஆகியவற்றைக் குறிக்கிறதுஉங்களிடம் A வீச்சு உள்ளது மற்றும் அது ஒன்றே ஆனால் அதன் பரப்புதல் காலம் வேறுபட்டதாக இருக்கும்கே திசையன் வித்தியாசமாக இருப்பதால் எல் ஒரே மாதிரியானது ஆனால் y துருவப்படுத்தப்பட்ட அலைக்கு k k0n ஆகும் எனவே இதை x மற்றும் y உடன் மன்னிக்கவும் எழுத வேண்டும் ஏனெனில் எனக்கு வலது புறத்தில் திசையன் அளவுகள் உள்ளன எனவே இவை x துருவப்படுத்தப்பட்ட அலை மற்றும் y துருவப்படுத்தப்பட்ட அலை ஆகியவை இங்கு பரப்புகின்றன ஆரம்பத்தில் இதுமொத்த அலை x மற்றும் y துருவப்படுத்தப்பட்ட அலைகளின் கலவையாகும் ஆரம்பத்தில் இது நேரியல் துருவப்படுத்தப்பட்டது x கூறு அலை சமமான y கூறு வீச்சு சமமாக இருந்ததால் அவை இரண்டும் ஒருவருக்கொருவர் பொறுத்து கட்டத்தில் இருந்தன ஏனெனில் அவை ஒரே மாதிரியான நேரியல் ஐசோட்ரோபிக் ஊடகத்திலிருந்து வருகின்றன இப்போது அவை ஒரு ஐசோட்ரோபிக் ஊடகத்தில் நுழைந்ததும் அவற்றின் ஒளிவிலகல் குறியீடுகள் வேறுபட்டவை ஏனென்றால் ஒன்று x துருவப்படுத்தப்பட்ட அலை மற்றொன்று y துருவப்படுத்தப்பட்ட அலை அவற்றின் ஒளிவிலகல் குறியீடு வேறுபட்டது அவற்றின் பரவல் மாறிலிகள் வேறுபட்டவை மற்றும் அவை இருக்கும்போது ஒரு ஐசோட்ரோபிக் ஊடகம் நீங்கள் இருவருக்கும் இடையில் ஒரு கட்ட வேறுபாடு இருப்பதைக் காண்போம் ஏனெனில் மொத்த மின்சார புலத்தை Ex Ey என எழுதலாம் இது xAe j ωt k0nx L yAe j ωt k 0n y L நீங்கள் செய்யலாம் இந்த ஒரு ejωt ஐ ஒரு பொதுவான காரணியாக எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த Aej ωt k0nx L ஐ நீங்கள் ஒரு பொதுவான காரணியாக எடுத்துக் கொள்ளலாம் பின்னர் நீங்கள் இங்கே எஞ்சியிருப்பது இருக்கும் இந்த சொல் k 0¿¿ இரண்டு கூறுகளுக்கும் இடையில் ஒரு கட்ட மாற்றத்திற்கு வழிவகுக்கும் எனவே நீங்கள் என்ன பார்த்தேன் இரண்டு கூறுகளுக்கும் இடையில் ஒரு கட்ட மாற்றம் உள்ளது மற்றும் சில வழிகளில் இந்த கட்ட மாற்றத்தை வெளிப்புற பயன்பாட்டு மின்னழுத்தத்தின் செயல்பாடாக மாற்ற முடிந்தால் நான் கட்ட பண்பேற்றத்தைப் பெற்றுள்ளேன் சரியானது இது உண்மையில் அலைவீச்சு பண்பேற்றமாக மாறும் ஏனெனில் இந்த கட்ட பண்பேற்றம் வீச்சு மாற்றமாக மாற்றப்படும் மேலும் இரண்டு கூறுகளைக் கொண்டிருப்பதற்குப் பதிலாக நான் ஒரு கூறுகளை மட்டுமே எடுத்துக்கொண்டால் எக்ஸ் கால அல்லது மின்சார புலத்தைக் கொண்ட எக்ஸ் எக்ஸ் துருவப்படுத்தப்பட்ட அலை என்று ஒரு கூறுகளை மட்டுமே எடுத்துக்கொள்கிறேன் கூறு Ex ஆகவே இந்த வார்த்தையை நான் ஒரு ஐசோட்ரோபிக் ஊடகம் அல்லாமல் ஒரு ஊடகம் வழியாக அனுப்பினால் இந்த ஊடகம் ஒரு ஐசோட்ரோபிக் ஆக இருக்கக்கூடும் என்று நான் கருதுகிறேன் ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு ஐசோட்ரோபிக் மட்டும் விரும்பவில்லை இந்த கட்டங்களை நீங்கள் தொடர்புபடுத்தும் ஒரு ஊடகம் வேண்டும் பயன்படுத்தப்பட்ட மின்னழுத்தத்திற்கு மாற்றவும் ஆகவே எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஊடகம் இருப்பதாகச் சொல்லலாம் இந்த குறிப்பிட்ட ஊடகம் உங்களுக்குத் தெரியும் நான் இந்த திசையை z அச்சாக அழைப்பேன் இதை மின் புலம் Ez என அழைப்பேன் இவை கடத்திகள் நான் இங்கே ஒரு குறிப்பிட்ட மின்னழுத்தத்தை பராமரிப்பேன் எனவே நான் ஒரு குறிப்பிட்ட மின்னழுத்தத்தை T இன் பராமரிப்பேன் இது இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நேரத்தின் செயல்பாடாகும் இது இரண்டு கடத்திகளுக்கு தெரியும் நான் ஒரு மின்னழுத்த வேறுபாட்டை V ஐ பராமரித்தால் இந்த மின்சார புலத்தின் உள்ளே ஒரு மின்சார புலத்தை உருவாக்குவேன் z அச்சுடன் இயக்கப்படுகிறது மற்றும் அலை இப்போது z அச்சுக்கு பதிலாக பிரச்சாரம் செய்கிறது அலை x அச்சுடன் பரப்புகிறது அதற்கு ஒரு குறிப்பிட்ட ஆரம்ப வீச்சு உள்ளது ஆரம்பத்தில் இந்த குறிப்பிட்ட பகுதிக்கு வெளியே இருக்கும் சில அலைவீச்சு எனவே இந்த மின்சார புலம் கோடுகள் மேலிருந்து கீழாக இயக்கப்படுகின்றன அவை ஒரே மாதிரியானவை என்று நாங்கள் கருதுகிறோம் தட்டுகள் மிகவும் பரந்த பகுதி என்றும் அவை ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமாக வைக்கப்படுகின்றன எனவே மின்சார புலம் ஒரே மாதிரியாக இருக்கும் அங்கு எனவே இது E0 ஆகும் இது மின்சார புலம் z இருக்கும் பிராந்தியத்தின் வெளிப்புறத்தில் உள்ள வீச்சு ஆகும் இது ஒரு அலை ஆப்டிகல் அலை என்பதை நினைவில் கொள்க எனவே இது ஆப்டிகல் அலை ஆனால் நான் எழுதிய இந்த கருப்பு ஒன்று மின் சமிக்ஞை அல்லது மின் சமிக்ஞை அல்லது மின்னழுத்தம் v ஆல் உருவாக்கப்படும் புலம் எனவே இந்த பகுதி இருப்பதற்கு சற்று முன்பு E0ejωt ஆக இருக்கும் அலை ஆப்டிகல் அலைக்கான மின்சார புலம் என்ன என்பதை நீங்கள் எழுதலாம் என்று நீங்கள் கருதலாம் அல்லது இதை நாம் சில அச்சில் இயக்கலாம் ஆனால் இது z அச்சில் பரப்புகிறது எனவே இந்த ஒளியியல் அலை x உடன் பரவுகிறது அச்சு எனவே இந்த விமானம் x 0 இந்த விமானம் x L ஆக இருக்கும் எனவே எல் என்னவாக இருக்கும் ஒளியியல் அலை அதன் மூலம் பரப்பப்படுவதால் வெளியீட்டு பகுதியில் உள்ள மின்சார புலம் உட்பட்டது சில மின்சார புலம் மற்றும் என்ன நடக்கிறது என்றால் இந்த மின்சார புலம் நடுத்தரத்தின் ஒளிவிலகல் குறியீட்டை மாற்றும் மின்னழுத்தம் v ஐப் பயன்படுத்துவதற்கு முன்பு நடுத்தரத்தின் ஒளிவிலகல் குறியீடு n0 ஆகும் ஆனால் நீங்கள் மின்னழுத்தத்தைப் பயன்படுத்திய பிறகு இதன் உள்ள ஒளிவிலகல் குறியீடு x 0 முதல் x L க்கு இடையில் உள்ள பகுதி n0−12 n03r33E z ஆக மாறுகிறது இங்கு V காரணமாக மின் சமிக்ஞை மின் ஆகும் எனவே இந்த மின்சார புலம் உள்ளது இது பயன்படுத்தப்படும் மின்னழுத்தம் v காரணமாக உருவாக்கப்படுகிறது மற்றும் மின்சார புலம் Ez இந்த குறிப்பிட்ட ஒளிவிலகல் குறியீட்டை பாதிக்கும் E மற்றும் V ஒரு சூழ்நிலையின் விமான திறன் வகைக்கு தொடர்புடையது என்பதால் நாம் Ez v d என்று கருதினோம் அங்கு v என்பது மெதுவாக மாறுபடும் நேரத்தின் செயல்பாடாகும் எனவே நீங்கள் Ez க்கு மாற்றாக இதை எழுதலாம் v d என நீங்கள் இப்போது கவனித்திருப்பது போச்சலின் விளைவு என அழைக்கப்படுகிறது மற்றும் போச்சல் விளைவு நீங்கள் வெளிப்புற மின்னழுத்தங்களைப் பயன்படுத்தலாம் என்பதைக் குறிக்கிறது எனவே இந்த மின்னழுத்தம் அல்லது சாத்தியமான வேறுபாடு மற்றும் ஒளியியல் பண்புகளை மாற்றவும் அதாவது நீங்கள் ஒளிவிலகல் குறியீட்டை n0 இலிருந்து சில n0−12 n30r33E z ஆக மாற்றலாம் ஈஸ் மின்னழுத்தம் v ஐப் பயன்படுத்துவதன் விளைவாகும் எனவே போச்சலின் விளைவு நீங்கள் மின்னழுத்தத்தை எடுத்துக்கொள்வதைக் குறிக்கிறது இது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மின்னழுத்தமாகும் பின்னர் அதை மாற்றலாம் ஒளியியல் ஒளிவிலகல் குறியீடு 12 n30r33Ez ஆக இருக்கும் ஒளிவிலகல் குறியீட்டில் இந்த மாற்றம் சரியாக மின்சார துறையில் நேரியல் இருக்கும் ஆரம்பத்தில் ஒளிவிலகல் குறியீடு n0 ஆக இருந்தது நீங்கள் விண்ணப்பித்த பிறகு அது n0−12 n30r33Ez ஆகிவிட்டது எனவே ஒளிவிலகல் குறியீட்டில் மாற்றம் Δn 12 ஆல் வழங்கப்படுகிறது n30r33Ez இந்த மாற்றம் சில நிலையான நேரங்கள் Ez ஆகும் எனவே இது நேரியல் போச்சலின் விளைவு என்று அழைக்கப்படுகிறது எனவே இது நேரியல் போச்சலின் விளைவு ஆகும் எனவே இந்த விளைவுகள் என்னவென்றால் இந்த ஊடகம் வழியாக x L இல் வெளிவரும் போது ஒளியியல் அலைகளின் மின்சார புலம் E அதன் வீச்சு ஆகும் ejωst- k0nL சரியான n என்பது ஒளிவிலகல் குறியீடாகும் ஆனால் ஒளிவிலகல் குறியீடு n இந்த வெளிப்பாடு எதுவாக இருந்தாலும் சரி n0 1 2 ஆல் வழங்கப்படுகிறது என்பதை நான் அறிவேன் எனவே இது நேரியல் போச்சலின் விளைவு என்று அழைக்கப்படுகிறது எனவே இது நேரியல் போச்சலின் விளைவு ஆகும் எனவே இந்த விளைவுகள் என்னவென்றால் இந்த ஊடகம் வழியாக x L இல் வெளிவரும் போது ஒளியியல் அலைகளின் மின்சார புலம் E அதன் வீச்சு ஆகும் ejωst- k0nL சரியான n என்பது ஒளிவிலகல் குறியீடாகும் ஆனால் ஒளிவிலகல் குறியீடு n இந்த வெளிப்பாடு எதுவாக இருந்தாலும் சரி n0 1 2 ஆல் வழங்கப்படுகிறது என்பதை நான் அறிவேன் எனவே நீங்கள் உண்மையில் ஒரு அடி மூலக்கூறு வைத்திருக்கும் ஒரு ஆப்டிகல் அலை வழிகாட்டியை உருவாக்க வேண்டும் எனவே இது என்னிடம் உள்ள ஒரு அடி மூலக்கூறு என்று நீங்கள் கற்பனை செய்து கொள்ளலாம் மேலும் இந்த அடி மூலக்கூறில் நான் இரண்டு உலோக தகடுகளை வைத்தேன் பின்னர் இருவருக்கும் இடையில் ஒரு மின்னழுத்தத்தை வைத்தால் ஒளி நுழையும் இங்கிருந்து இந்த குறிப்பிட்ட பகுதி எனவே இந்த பகுதியில் ஒளி நுழைகிறது ஏனெனில் நாம் பயன்படுத்திய மின்னழுத்தம் இந்த வழியில் செல்கிறது பின்னர் அலை இந்த x 0 ஐப் பரப்புகிறது மற்றும் அலை பரப்புகையில் பரப்புகிறது மற்றும் வெளியே வருகிறது x l இல் அதன் கட்டம் மாறிவிட்டது மின்சார புலம் பயன்படுத்தப்படாவிட்டால் கட்ட மாற்றம் k0n0L ஆக இருந்திருக்கும் ஆனால் நாங்கள் ஒரு மின்சார புலத்தைப் பயன்படுத்தினோம் அல்லது மின்னழுத்த வேறுபாட்டைப் பயன்படுத்தியதால் கட்டம் வித்தியாசமாக இருக்கும் உண்மையில் கட்டம் உண்மையில் இப்போது நேரத்தின் செயல்பாடு இது மிகவும் முக்கியமானது V 0 என்றால் இது மின்னழுத்தத்தைப் பயன்படுத்தவில்லை என்பதோடு மின்சாரம் இல்லை எனவே இந்த சொல் மறைந்துவிடும் எனவே ஒரு நிலையான கட்ட மாற்றம் மட்டுமே உள்ளது நீங்கள் ஒரு கட்ட மாடுலேட்டரை உருவாக்காமல் மகிழ்ச்சியுடன் வீட்டிற்குச் செல்ல எதுவும் இல்லை கட்டத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் ஏனெனில் உங்கள் கட்டம் நேரத்துடன் மாறுபடும் நேரம் மாறுபடும் மின்னழுத்தம் v மற்றும் ஒரு மின்னழுத்தத்தை பயன்படுத்துவதன் மூலம் ஒளியியல் அலைக்குள் ஒரு கட்ட மாற்றத்தை அறிமுகப்படுத்த முடிந்தது v நீங்கள் ஒரு மின்சார புலத்தை உருவாக்குகிறீர்கள் இந்த மின்சார புலம் ஒளிவிலகல் குறியீட்டை பாதிக்கும் மற்றும் மின்சாரம் போது ஆப்டிகல் அலை இது ஒரு கட்ட வேறுபாட்டிற்கு வழிவகுக்கும் அல்லது ஒரு கட்ட மாற்றத்திற்கு இப்போது காலத்துடன் மாறுகிறது எனவே இந்த நிலையான கட்ட காலத்தை எங்களுக்கு மிகவும் முக்கியமல்ல இந்த மீதமுள்ள பகுதியை எளிமைப்படுத்துவேன் எனவே இதை நான் v Vπ என எழுதுவேன் எனவே இதை எழுதுவேன் அல்லது இதை நான் πv Vπ பின்னர் இந்த Vπ λ n03r33 L அல்லது அதற்கு பதிலாக d L என வழங்கப்படுவதைக் கண்டறிய இதை ஒரு எளிய பயிற்சியாக விட்டுவிடுவேன் L என்பது கட்ட மாடுலேட்டரின் நீளம் d என்பது மின்முனைகளுக்கு இடையிலான தூரம் நாம் எடுத்துள்ளோம் actually0 உண்மையில் λ0 என்பது இலவச விண்வெளி அலை நீளம் இலவச விண்வெளி அலைநீளம் c f0 அல்லது f ஆல் வழங்கப்படுகிறது R33 ஐ எலக்ட்ரோ ஆப்டிக் குணகம் என்று அழைக்கப்படுகிறது இது எலக்ட்ரோ ஆப்டிக் குணகம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த Vπ ஐ அரை அலை மின்னழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இப்போது உங்கள் வெளியீடு e jωst v Vπ என எழுதப்பட்டுள்ளது இது இப்போது ஒரு கட்ட பண்பேற்றப்பட்ட அலை சரியானது எனவே இது ஒரு கட்ட பண்பேற்றப்பட்ட அலை மற்றும் v Vπ மொத்த கட்ட மாற்றம் to க்கு சமமாக இருக்கும் அதனால்தான் இந்த Vπ ஐ அரை அலை மின்னழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது ஏன் இந்த அரை அலை உள்ளது என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம் அரை அலை என்பது λ 2 என்று பொருள் λ 2 ஒத்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம் of இன் ஒரு கட்ட மாற்றம் ஏனெனில் π 2 of இன் கட்ட மாற்றத்திற்கு ஒத்திருக்கிறது எனவே இது அரை அலை மின்னழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது சில எண்களைக் கணக்கிட இங்கே ஒரு எளிய உதாரணத்தை செய்வோம் எனவே தடிமன் d சுமார் 10 மைக்ரான் என்று வைத்துக் கொள்வோம் மாடுலேட்டரின் நீளம் 5 செ மீ என்று சொல்லலாம் எந்த உள்ளீட்டு மின்னழுத்தமும் இல்லாத நிலையில் n0 2 2 என்று சொல்லலாம் 2 2 மின்கல குணகம் r33 இது எலக்ட்ரோ ஆப்டிக் குணகம் அல்லது போகல் செல் குணகம் 30 பி எம் வி மூலம் வழங்கப்படுகிறது அதாவது நீங்கள் ஒரு வோல்ட்டைப் பயன்படுத்தினால் 30 பி எம் வி r33 ஆக இருக்கும் இதற்கான அரை அலை மின்னழுத்தம் என்ன என்பதை நீங்கள் கணக்கிடலாம் இதன் பொருள் என்ன என்பதை நீங்கள் கணக்கிடலாம் மதிப்புகளுக்கு மாற்றாக எனவே நான் உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் எனவே 30 1530 நானோமீட்டர்கள் என்று சொல்லலாம் இதை நீங்கள் வெளிப்படுத்துவதை மாற்றியமைப்பது என்னவென்றால் Vπ சுமார் 0 94 வோல்ட் மூலம் வழங்கப்படுகிறது எனவே λ0 n30r33 சூத்திரத்தை எழுதுவதன் மூலம் இதைக் கணக்கிடுங்கள் d L எனவே நீங்கள் இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்தலாம் பின்னர் Vπ மிகவும் சிறியது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் உண்மையில் இது ஒருங்கிணைந்த ஒளியியலின் மந்திரம் நீங்கள் ஒரு லித்தியம் தனித்தனியாக எடை படிகத்தை வாங்கலாம் இது இந்த குறிப்பிட்ட மொத்த பிராந்தியத்தில் இருக்கும் மேலும் இந்த அளவு படிக அல்லது சிறிய படிகத்தை நீங்கள் அறிவீர்கள் பின்னர் மேலே இருந்து சில மின்முனைகளை வைக்கவும் கீழே மின்னழுத்தத்தை வெளிப்புறமாகப் பயன்படுத்தவும் ஆனால் இந்த d தடிமன் மிகப் பெரியதாக இருப்பதால் Vπ மின்னழுத்தமும் மிகப் பெரியதாக இருக்கும் ஏனெனில் இது d க்கு நேரடியாக விகிதாசாரமாக இருக்கும் எனவே நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு படிகத்திற்கு Vπ மிகப் பெரியது பின்னர் சில எலக்ட்ரெட்களை டெபாசிட் செய்து பின்னர் ஒரு மின்னழுத்தத்தைப் பயன்படுத்துங்கள் ஒருங்கிணைந்த வடிவம் நீங்கள் இரண்டு மின்முனைகளுக்கிடையேயான பிரிப்பு வெகுவாகக் குறைக்கிறது இது சுமார் 10 முதல் 50 மைக்ரான் வரை இருக்கும் பின்னர் நீளம் 5 முதல் 10 செ மீ வரை இருக்கும் பின்னர் உங்கள் Vπ மிகவும் நிர்வகிக்கப்படும் எனவே நீங்கள் சந்தை கட்ட மாடுலேட்டரில் ஒரு V in உடன் பெறுவீர்கள் சுமார் 3 முதல் 4 வோல்ட் உச்ச RF சமிக்ஞை அல்லது 3 முதல் 4 வோல்ட் மின்னழுத்தங்கள் எனவே Vπ என்பது சுமார் 3 அல்லது 4 வோல்ட் ஆகும் இது சுமார் 100 வோல்ட் Vπ உடன் ஒப்பிடும்போது மிகவும் சிறியது நீங்கள் பொதுவாக ஒரு படிகத்துடன் மட்டுமே செயல்படுவீர்கள் எனவே நாம் பார்த்தது என்னவென்றால் எலக்ட்ரோ ஆப்டிக் படிகத்தைக் கொண்டிருப்பதன் மூலம் கட்ட மாடுலேட்டரைப் பற்றி பேச முடியும் பின்னர் அவற்றை ஒருங்கிணைந்த ஆப்டிகல் ஃபிரேம் வேலையில் வைப்பது இந்த படிகமானது வழக்கமாக இருக்கும் கடைசி புள்ளி நான் சொன்னது போல் லித்தியம் நியோபேட் படிகமும் நாம் இங்கு சுட்டிக்காட்டிய விதமும் என்னவென்றால் அவர்கள் வைத்திருக்கும் லித்தியம் படிகத்தை y அச்சுடன் வெட்டுகிறது அது y அச்சுடன் வெட்டப்படுகிறது அலை x அச்சுடன் பரவுகிறது மற்றும் மின்சார புலம் குறிக்கப்படுகிறது z அச்சில் இது ay cut lithium niobate என அழைக்கப்படுகிறது இது லித்தியம் நியோபேட் ஆப்டிகல் கட்ட மாடுலேட்டர்களுக்கான மிக முக்கியமான உள்ளமைவாகும் உண்மையில் அனைத்து ஆப்டிகல் மாடுலேட்டர்களும் லித்தியம் நியோபேட்டால் ஆனவை ஆப்டிகல் தகவல்தொடர்புகளுக்காக இயங்கும் வணிக ஆப்டிகல் மாடுலேட்டர்கள் லித்தியம் நியோபேட் மாடுலேட்டர்களால் ஆனவை அவை அனைத்தும் பொதுவாக y வெட்டு மற்றும் உங்களிடம் x பரப்புதல் அலை உள்ளது ஆனால் y வெட்டு என்ன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் x வெட்டு மற்றும் z வெட்டு என்பது குறிப்புகளின் படிகச் சட்டமாகும் எனவே எங்கள் குறிப்புச் சட்டமல்ல எனவே முதன்மை விமானங்களைக் கண்டறிந்து அந்த குறிப்பிட்ட விமானத்தில் உங்கள் படிகத்தை வெட்டுவதற்கு சில படிக ஆய்வுகளைச் செய்ய வேண்டும் எனவே இது y கொள்கை திட்டமாகும் நீங்கள் படிகத்தின் குறிப்பிட்ட விமானத்தை கண்டுபிடித்து வெட்ட வேண்டும் எனவே நாம் பார்த்தது என்னவென்றால் நீங்கள் அத்தகைய லித்தியம் நியோபேட் படிகத்தை எடுத்து ஒரு மின்னழுத்தத்தைப் பயன்படுத்தினால் நாங்கள் ஒரு கட்ட மாற்றத்தைத் தூண்ட முடியும் மேலும் நீங்கள் பயன்படுத்திய மின்னழுத்தம் காலப்போக்கில் மாறுபடும் என்றால் நீங்கள் உண்மையில் கட்ட பண்பேற்றத்தைப் பெற முடிந்தது இப்போது அலைவீச்சு பண்பேற்றம் சரியானது வீச்சு பண்பேற்றத்தில் நான் எவ்வாறு பெறுவது என்பது சரியானது இந்த அலைவீச்சு பண்பேற்றம் கட்டமைப்பை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் எனவே நீங்கள் ஒரு அலை வழிகாட்டியை எடுத்து இந்த அலை வழிகாட்டி அயனியை இரண்டு பகுதிகளாகப் பிரித்து பின்னர் 2 மின்முனைகளை இங்கே வைக்கிறீர்கள் இந்த ஆயுதங்கள் ஒவ்வொன்றும் கட்ட மாடுலேட்டராக இருப்பதால் நீங்கள் ஒரு மின்னழுத்த வி 1 டி ஐப் பயன்படுத்தலாம் இதற்கு ஒரு மின்னழுத்த வி 2 டி ஐ நீங்கள் பயன்படுத்தலாம் பின்னர் அவற்றை ஒரு அலை வழிகாட்டியுடன் இணைக்க வேண்டும் நான் அவற்றை அலை வழிகாட்டி வகைக்கு இணைக்க வேண்டும் எனவே ஒவ்வொன்றையும் இப்போது ஒரு அலை வழிகாட்டியுடன் இணைக்க முடியும் நீங்கள் ஒரு அலை ஆப்டிகல் அலையை வழங்கினால் அது மின்சார புலம் En உங்களுக்கு ஆப்டிகல் அலை கிடைக்கும் மின்சார புலம் Eout வெளியீட்டில் நீங்கள் v1 ஐப் பயன்படுத்தியுள்ளீர்கள் எனவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கட்ட மாற்றத்தை Ф1 ஐ மேல் கையில் ஏற்படுத்துகிறீர்கள் v2 நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கட்ட மாற்றத்தை lower2 கீழ் கையில் ஏற்படுத்துகிறீர்கள் பின்னர் நீங்கள் இங்கே ஒளி தீவிரத்தை இணைக்கிறீர்கள் எனவே நான் இதைச் செய்யப் போவதில்லை என்று நீங்கள் செய்யும்போது ஆனால் நீங்கள் இதை ஒரு பயிற்சியாகப் பெற முடியும் ஏனென்றால் இது ஒரு ஸ்ப்ளிட்டராக எவ்வாறு வடிவமைக்கப்படலாம் என்பது உங்களுக்குத் தெரியும் 5050 ஸ்ப்ளிட்டரை நீங்கள் கருதுகிறீர்கள் இங்கே மின்சார புலத்தை எவ்வாறு பெறுவது இது வெறுமனே கட்ட பண்பேற்றப்பட்ட அலை என்பதால் இது இன்னும் ஒரு கட்ட மாடுலேட்டர் அலை பின்னர் அவற்றை எவ்வாறு இணைப்பது என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே நீங்கள் அனைத்தையும் செய்யும்போது அந்த Eout e jπ v1 V π e jπ v 2 V components ejлV1 Vл ej лV2 Vл ஆகிய கூறுகளைக் கொண்டிருக்கும் மேலும் e jωst காலமும் இருக்கும் சில கூடுதல் பெருக்கங்கள் இருக்கும் இங்கே நான் அதைப் பற்றி கவலைப்பட விரும்பவில்லை எனவே நாம் அகற்றக்கூடிய சில கூடுதல் காரணிகள் மாறாமல் இருக்கும் இப்போது நாம் சாதாரணமாக செய்ய வேண்டியது என்னவென்றால் நாங்கள் இதை அகற்றுகிறோம் jπ v1 V π அதாவது இதை நாங்கள் பொதுவானதாக எடுத்துக்கொண்டு இங்கே முடிவடைகிறோம் e jπ v¿¿2 −v¿¿1 V நாங்கள் இதை v¿¿2 v¿¿1 ¿¿வெளியே எடுத்துக்கொள்கிறோம் இதனால் நான் jπ v1 V have ஐ வைத்திருக்கிறேன் பின்னர் je v¿¿2 −v¿¿1 2V also உள்ளது இது எல்லாம் பொதுவானது மற்றும் நீங்கள் பெறுவது உள்ளே cos is v¿¿2 −v¿¿1 ¿¿ Vл எனவே இயக்க புள்ளியை மாற்றுவதன் மூலம் தேர்ந்தெடுப்பதன் மூலம் அதைக் காணலாம் v¿¿2 v¿¿1 ¿¿வேறுபாடு நான் தேர்வு செய்யலாம் அல்லது வீச்சு மாடுலேட்டர் செயல்பாட்டிற்கான வெவ்வேறு சார்பு புள்ளிகளாக மாற்றலாம் சார்பு Vл 2 இல் இருக்கும்போது நீங்கள் வீச்சு பண்பேற்றத்தைக் கொண்டிருப்பீர்கள் என்று பார்த்தோம் ஏனென்றால் இதை நாங்கள் முன்பே பார்த்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள் வெளியீட்டு வீச்சு Eout Ein sin m π V π m இன் சிறிய மதிப்புகளுக்கு இது கிட்டத்தட்ட Ein m is ஆகும் வி எனவே இந்த வீச்சு ஐன் டி இல் மாற்றியமைக்கப்படுகிறது இது அடிப்படையில் ஒரு அலைவீச்சு பண்பேற்றப்பட்ட அலை இதை நீங்கள் வெவ்வேறு பகுதிகளில் சார்பு செய்யலாம் எனவே நீங்கள் V at இல் சார்பு காட்டலாம் என்று கூறப்படுகிறது அவ்வாறான நிலையில் உங்கள் வெளியீட்டு சக்தி கிட்டத்தட்ட சமமான tom2 ஆக இருக்கும் இது இரட்டை பக்கப்பட்டி தனி கேரியர் பண்பேற்றம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த விஷயங்களை நான் ஒரு பயிற்சியாகக் கொடுப்பேன் ஏனென்றால் இது வெறுமனே ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு தொகுதியை மூடுவதற்கு முன்பு நான் பேச விரும்புகிறேன் இந்த வெளிப்பாடு எனவே இந்த வெளிப்பாட்டை நீங்கள் பார்த்தால் அதுதான் இது பொதுவான காரணி என்பதை நீங்கள் மறந்துவிடலாம் ஆனால் அந்த குறிப்பிட்ட சொல் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் ஒட்டுமொத்த கட்ட மாற்றத்தை வழங்கும் இந்த சொல் நீங்கள் இரண்டு சொற்களையும் இணைக்க வேண்டும் நீங்கள் e jπ v¿¿1 v¿¿2 2V π Signal 2Vл என்ற இரண்டு சமிக்ஞைகளின் கூட்டுத்தொகையான இந்த சொல் சிரிப்பிங் என அழைக்கப்படுவதற்கு வழிவகுக்கும் ஏனென்றால் V உள்வரும் மாடுலேட்டிங் சிக்னலை E0ejωst ஆக மாற்றுகிறது இந்த கூடுதல் கட்டத்தை எடுக்கும் மற்றும் v1 மற்றும் v2 காலத்துடன் மாறுகிறது ஒட்டுமொத்த கட்டம் நேரத்துடன் மாறும் வீச்சு கூடுதலாக ஒட்டுமொத்த கட்டம் ஒரு கட்ட பண்பேற்றம் இருக்கும் எனவே தேவையற்ற கட்டம் அல்லது கட்ட பண்பேற்றத்தில் இந்த மாற்றம் மாடுலேட்டரில் சிலிப்பிங் என அழைக்கப்படுகிறது கிண்டல் செய்வதைத் தவிர்க்க நீங்கள் அதன் புஷ் புல் உள்ளமைவில் மாடுலேட்டரை இயக்க வேண்டும் அதாவது நீங்கள் டிவி 1 டி டிடி டிவி 2 ஐ இயக்க வேண்டும் dt அல்லது v1 v2 மற்றும் சில சார்பு மின்னழுத்தம் எனவே சார்பு மின்னழுத்தம் மற்றும் வெவ்வேறு இயக்க நிலைமைகள் வருகின்றன இது புஷ் புல் உள்ளமைவு என்று அழைக்கப்படுகிறது எனவே ஆப்டிகல் மாடுலேட்டர் கட்டமைப்புகளைப் பற்றி நான் பேச விரும்புகிறேன் கட்டம் மற்றும் வீச்சு மாடுலேட்டர் கட்டமைப்புகள் பற்றி பேசினோம்